வடிவமைப்புகள் வடிவமைப்பு என்றால் என்ன ஒரு வடிவமைப்பு என்பது வடிவம் உள்ளமைவு முறை அல்லது அலங்காரத்தில் அம்சங்கள் அல்லது ஒரு பொருளின் கோடுகள் அல்லது வண்ணங்களின் கலவை ஆகியவை மட்டுமே இது ஒரு செய்து முடிக்கப்பட்ட பொருளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு தொழில்துறை செயல் முறையால் தனியாகத் தயாரிக்கப்பட்டு விற்கப்படும் தன்மை கொண்டது மேலும் இது கண்ணைக் கவரும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் இதன் மூலம் இது கண்களால் மட்டுமே அளவிடக்கூடிய ஒன்று என்று புரிகிறது வடிவமைப்பு உரிமையானது ஒரு தயாரிப்பின் செயல்பாடு சாராத அம்சத்திற்கு வழங்கப்படுகிறது ஒருவேளை ஒரு அமைப்பு அந்த உற்பத்திப் பொருளின் செயல்பாட்டு அம்சமாக இருந்தால் அது காப்புரிமைச் சட்டத்தின் தேவைகளைப் பூர்த்தி செய்வதாக இருந்தால் அது காப்புரிமையாலேயே பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே காப்புரிமைக்கும் வடிவமைப்பிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் காப்புரிமை என்பது ஒரு தயாரிப்பில் வெளிப்பட்டால் அது தொழில்நுட்ப பாகங்கள் அல்லது தொழில்நுட்ப அம்சங்கள் அல்லது செயல்பாட்டு அம்சங்களைப் பாதுகாக்கிறது அதேசமயம் வடிவமைப்பு என்பது ஒரு பொருளின் செயல்படாத அம்சங்களுக்கானது எனவே வடிவமைப்பை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் இது ஒரு தயாரிப்பை அழகாகக் கண்ணைக் கவரும் தன்மையுடன் அல்லது கருத்துக்கு இனிமையான கவர்ந்திழுக்கும் தன்மையுடன் இருக்குமாறு செய்கிறது அதே நேரத்தில் அந்தக் கருத்தை கவரும் தன்மை அதன் தோற்றத்தைத் தாண்டி இருப்பதில்லை மாறாக ஒரு தயாரிப்பின் செயல்படும் தன்மையில் ஏதாவது சேர்க்கப்பட்டால் அந்த அம்சத்தை வடிவமைப்பால் பாதுகாக்க முடியாது எனவே வடிவமைப்பு என்பது ஒரு தயாரிப்பின் செயல்படாத அம்சங்களை மட்டுமே பாதுகாக்கிறது காப்புரிமை அலுவலகத்தில் வடிவமைப்புப் பிரிவு உள்ளது இது வடிவமைப்பை வழங்குகிறது இதற்கான தலைமையகம் கொல்கத்தாவில் உள்ளது சென்னை மும்பை மற்றும் புதுதில்லியில் கிளைகள் உள்ளன ஒரு வடிவமைப்பு வழங்கப்படும்போது காப்புரிமை அலுவலகம் வடிவமைப்பு பதிவு செய்வதற்கான சான்றிதழை வழங்குகிறது இது ஒரு வடிவமைப்பு எண்ணைக் கொண்டிருக்கும் அந்த வடிவமைப்பைப் பதிவு செய்யும் தேதியும் இதில் வழங்கப்படுகிறது வடிவமைப்பு வரைகலை பிரதிநிதித்துவத்தின் மூலமும் காட்டப்படுகிறது இதன் ஒரு மாதிரி எப்படி இருக்கும் என்பதற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன புதுமை என்பது மேற்பரப்பு அலங்காரத்தில் அல்லது வடிவத்தில் அல்லது உள்ளமைவில் உள்ளது என்று ஒரு அறிக்கை அதில் இடம் பெற்றிருக்க வேண்டும் மேலும் செயல்பாட்டு அம்சம் சம்பந்தமான எந்த ஒரு உரிமைகோரலும் அதில் மேற்கொள்ளப்படவில்லை என்று குறிக்கும் விதமாக எந்த ஒரு பொறிமுறையையோ அல்லது எந்த ஒரு வழிமுறையையோ அல்லது உற்பத்திப் பொருளின் எந்த ஒரு கட்டமைப்பையோ பதிவின் மூலம் சுட்டிக்காட்டி எந்தவித உரிமைகளும் கோரப்படவில்லை என்பதற்கான ஒரு மறுப்புரையும் அதில் இருக்க வேண்டும் மேலும் பதிவின் மூலம் வரைகலை பிரதிநிதித்துவத்தில் தோன்றும் சொற்கள் எழுத்துக்கள் எண்கள் நிறம் வண்ண சேர்க்கை அல்லது வர்த்தக முத்திரை ஆகியவற்றின் பிரத்தியேகப் பயன்பாட்டிற்கான எந்த உரிமையும் கோரப்படவில்லை என்பதற்கான மறுப்புரையும் இருக்க வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் வர்த்தக முத்திரையின் விஷயப்பொருள் வடிவமைப்பின் கீழ் பாதுகாக்கப்படவில்லை என்பதுதான் எனவே வடிவமைப்பைத் தாக்கல் செய்யும்போது இந்த இரு மறுப்புரைகளும் செய்யப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் அல்லது அவரது சட்டப் பிரதிநிதி அல்லது ஒதுக்கீட்டாளர் ஆகியோர் ஒரு வடிவமைப்பிற்காக விண்ணப்பம் தாக்கல் செய்யலாம் ஒரு வடிவமைப்பிற்காக விண்ணப்பம் தாக்கல் செய்யும் நபர்வடிவமைப்புக்கு உரிமையாளராகக் கருதப்படுவார் மேலும் விண்ணப்பம் ஆனது காப்புரிமை அலுவலகத்தில் வடிவமைப்புப் பிரிவில் தாக்கல் செய்யப்படுகிறது ஒரு வடிவமைப்பைத் தாக்கல் செய்வதற்கான தேவைகள் என்னவென்றால் அது புதியதாகவோ அசல் ஆகவோ இருக்க வேண்டும் புதியது என்று சொல்லும்போது ஏற்கனவே உள்ளதாக பதிப்பீடு செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது அசலாக இருக்க வேண்டும் பதிப்புரிமை பெறும்போது எவ்வாறு அசல் தன்மை முக்கியத் தேவையாக இருக்கிறதோ அவ்வாறு இதிலும் அசல் தன்மை தேவை ஒன்று மற்றொன்றைப் போல இருக்கக் கூடாது வடிவமைப்பு என்பது ஒரு பொருளோடு பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் வடிவமைப்பு மட்டும் தனிப்பட்ட முறையில் பாதுகாக்கப்படக் கூடியது அல்ல அது ஒரு உற்பத்திப் பொருளில் வெளிப்பட்டிருக்க வேண்டும் அது கண்ணுக்கு காட்சிக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் இதில் விதிவிலக்குகள் எவை பொது ஒழுங்கு அல்லது ஒழுக்கத்திற்கு முரணான வடிவமைப்புகள் வழங்கப்படமாட்டாது தனித்தனியாகத் தயாரிக்கவும் விற்கவும் இயலாத பொருள்கள் தாம் நாம் குறிப்பிட்ட படி வடிவமைப்புகள் ஆகின்றன உதாரணமாக வாழ்த்து அட்டைகள் மற்றும் அஞ்சல் அட்டைகள் வடிவமைப்பு உரிமையின் பொருளாக இருக்க முடியாது பதிப்புரிமை பெற்ற படைப்புகள் வடிவமைப்பு உரிமையின் பொருளாக இருக்க முடியாது ஏனெனில் இவை வேறு ஆட்சியின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன ஒருங்கிணைந்த சுற்றுகளின் தளவமைப்பு வடிவமைப்புகள் வடிவமைப்பு உரிமையின் பொருளாக இருக்க முடியாது ஏனென்றால் அவற்றைப் பாதுகாக்க ஒரு தனி ஆட்சி உள்ளது மேலும் கார்ட்டூன்கள் பதிப்புரிமை மூலம் பாதுகாக்கப்படுகின்றன கொடிகள் சின்னங்கள் மற்றும் தேசிய சின்னங்கள் வடிவமைப்புக்கான விஷயப் பொருளாக இருக்க முடியாது கண்ணைக்கவரும் தன்மையுள்ள ஒரு வடிவமைப்பு வழங்கப்படும்போது அதற்குப் பத்து ஆண்டு கால அளவு கொடுக்கப்படுகிறது இதற்குப் பின் மேலும் ஐந்து ஆண்டு காலத்திற்கு இதனைப் புதுப்பிக்க முடியும் எனவே மொத்தம் 15 ஆண்டுகளுக்குப் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது அதன்பிறகு வடிவமைப்பு பொது களத்திற்குள் வந்துவிடுகிறது ஒரு வடிவமைப்பு அதன் உரிமையாளருக்கு பிரத்தியேக உரிமையை வழங்குகிறது இந்த வடிவமைப்பின் மீது உரிமையாளருக்கு பதிப்புரிமை உள்ளது அதாவது உரிமையாளர் தனது அனுமதியின்றி தனது வடிவமைப்பின் நகல்களை உருவாக்கும் பிற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் வடிவமைப்பை விற்க விற்பனை செய்ய மற்றும் உரிமம் வழங்க உரிமையாளருக்கு உரிமை உண்டு ஒரு நபர் வடிவமைப்பைத் தாக்கல் செய்வதற்கு முன் வடிவமைப்புத் தேடலைச் செய்யலாம் காப்புரிமை அலுவலகத்திற்கென ஒரு வலைத்தளம் உள்ளது அதில் வடிவமைப்புத் தேடலைச் செய்ய இயலும் மேலும் ஒரு சர்வதேச வகைப்பாடு உள்ளது இது லோகர்னோ ஒப்பந்தத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது வர்த்தக முத்திரைகளுக்கான ஒப்பந்தத்தைப் போல இது ஒரு வடிவமைப்பைப் பதிவு செய்யக்கூடிய வெவ்வேறு வகுப்புகளை வகைப்படுத்துகிறது இதில் 1 முதல் 31 வரை வகைப்பாடுகள் உள்ளன மேலும் 99 என்று ஒரு வகை உள்ளது எடுத்துக்காட்டாக வகுப்பு 2 ஆடை வகைகளையும் வகுப்பு 28 மருந்துகள் மற்றும் அழகு சாதனப் பொருட்களையும் கையாளுகிறது வடிவமைப்பு என்பது எப்படி அமல்படுத்தப்படுகிறது உயர் நீதிமன்றத்தின் மூலமாக வரம்பு மீறல் வழக்கு மூலமாக அறிவுசார் சொத்து உரிமைகள் சம்பந்தப்பட்ட வேறு எந்த ஒரு வரம்பு மீறல் வழக்கைப் போலவே உள்ள வழக்கின் மூலம் அமல்படுத்தப்படுகிறது நிவாரணம் என்பது அந்த வடிவமைப்பை மற்றொருவர் பயன்படுத்துவதிலிருந்து தடைவிதிக்கும் உத்தரவின் மூலம் வழங்கப்படலாம் அல்லது ஏற்பட்ட சேதங்களுக்கு ஈடான நஷ்ட ஈட்டுத் தொகையும் வழங்கப்படலாம் வடிவமைப்பு சட்டத்தின்படி ஒரு வடிவமைப்புக்கு வரம்பு மீறலுக் கான நஷ்ட ஈட்டுத் தொகை 50000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு வடிவமைப்புக்கு எதிராக சவால் எழுப்ப முடியுமா பதிவுக்குப் பின்பு ஒரு வடிவமைப்புக்கு எதிராக சவால் எழுப்பப்படலாம் காப்புரிமை போலல்லாது வடிவமைப்புகளில் உரிமை வழங்கலுக்கு முன்பான சவால்கள் அனுமதிக்கப்படுவதில்லை சவாலானது ஒரு வடிவமைப்பை ரத்துசெய்ய வழிவகுக்கக் கூடும் இதுதொடர்பான சட்டத்தின் கீழ் பூர்த்தி செய்யவேண்டிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்ற காரணத்தைச் சுட்டி வடிவமைப்பை ரத்து செய்யக் கோரும் சவால்கள் எழுப்பப் படலாம்